மாணவர்களை வரவேற்கிறேன் முன்னதாக இரண்டு வகையான அடிப்படை காஸ்ட் சீட் சம்பந்தமான கணக்குகளை பற்றி விவாதித்தோம் அதில் முதலாவது பிளைன் காஸ்ட் சீட் இரண்டாவது மூன்று வெவ்வேறு வகையான சரக்கு இருப்புகளை சரி கட்டியபிறகு தயார் செய்யக்கூடிய காஸ்ட் சீட் இப்பொழுது அந்த காஸ்ட் சீட்டில் ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் சேர்க்க போகின்றோம் அதில் ஒரு அலகுக்கு உண்டான தகவல்களை நம்மால் கணக்கிட முடியும் முதலாவதாக முந்தைய வகுப்புகளில் பார்த்த இரண்டு கணக்குகளில் அலகுகளின் எண்ணிக்கை நமக்கு கொடுக்கப்படவில்லை நமக்கு எக்ஸ்பென்ஸஸ் மற்றும் சேல்ஸ் சம்பந்தமாக தகவல்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தன எத்தனை அலகுகள் உற்பத்தி செய்கின்றோம் என்பதைப் பற்றியும் எத்தனை அலகுகள் முந்தைய வருடத்திலிருந்து ஒபெநிங் ஸ்டாக் ஆகா வந்திருக்கிறது என்பதைப் பற்றியும் எத்தனை அலகுகள் தற்போதைய வருடத்தில் இருந்து க்ளோசிங் ஸ்டாக்குக்கு மாற்றப்பட்டது போன்ற தகவல்கள் அங்கு இடம்பெறவில்லை எனவே நாம் ஒரு அலகுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸஸ் ஐ மட்டும்கணக்கில் கொண்டு மேலும் ஒரே ஒரு நெடுவரிசையை மட்டும் சேர்க்கலாம் மற்றும் ஒரு அலகுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸஸ் ஐ கணக்கிடலாம் மேலும் ஒரு அலகுக்கு உண்டான சேல்ஸ் வேல்யூ மற்றும் ஒரு அலகுக்கு உண்டான ப்ராபிட் ஆகியவற்றையும் கணக்கிடலாம் அதனால் இந்தக் கணக்கில் ஒரு அலகுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸஸ் ஐ பயன்படுத்த போகின்றோம் எனவே ஒரு அலகுக்கான எக்ஸ்பென்ஸஸ் ஐ கருத்தில் கொண்டு காஸ்ட் சீட்டை தயார் செய்யும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மூன்று நெடுவரிசைகள் கொண்ட அறிக்கையை உருவாக்க வேண்டும் திரும்பவும் அதே படிவம் மற்றும் இது முதல் நெடுவரிசை இது இரண்டாவது நெடுவரிசை மற்றும் இது கடைசி நெடுவரிசை நாம் இங்கு என்ன எழுத போகின்றோம் என்றால் விவரங்கள் இது அலகுகளின் எண்ணிக்கை இங்கே தொகை இந்தத் தொகையை ரூபாயாக எழுதிக்கொள்ளலாம் மற்ற அனைத்திலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் எதையும் புதிதாக சேர்க்கப் போவதில்லை நமக்கு கொடுக்கப்பட்ட அலகு சம்பந்தமான தகவல்கள் மட்டும் இங்கு சேர்க்கப்படுகின்றன எனவே மீண்டும் தொடங்குவோம் இந்தக் கணக்கில் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் என்னவென்றால் நமக்கு மூலப்பொருள்கள் சம்பந்தமான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நமக்கு தற்போது பர்ச்சேஸ் செய்யப்பட்ட மூலப்பொருட்களின் விவரங்கள் உள்ளன இப்போது நாம் ஒபெநிங் ஷ்டாக் ஆப் ரா மெடீரியால் மற்றும் க்லோசிங் ஷ்டாக் ஆப் ரா மெடீரியால் ஆகியவற்றை பயன்படுத்த போகின்றோம் நமக்கு வேஜஸ் சம்பந்தமான தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் ரா மெடீரியல்ஸ்க்கு உண்டான மொத்த செலவு மற்றும் வேஜஸ் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சென்ற வகுப்பில் செய்ததுபோல் பிரைம் காஸ்ட் கணக்கிட வேண்டும் அடுத்ததாக நாம் தொழிற்சாலை செலவிற்கு செல்லலாம் ஸ்டாக் ஆப் வொர்க் இன் ப்ரக்ரஸ் ஐ இங்கு நாம் சரிகட்டுவோம் அடுத்ததாக நாம் காஸ்ட் ஆப் ப்ரோடக்ஷன் க்கு செல்வோம் ஷ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் ஐ சரி கட்டியபிறகு இறுதியாக காஸ்ட் ஆப் சேல்ஸ் ஐ கணக்கிடலாம் ஆகவே முன்னதாக பார்த்த இரண்டு கணக்குகளில் உள்ளதுபோல் வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஒன்று என்னவென்றால் இப்பொழுது மொத்த ப்ராபிட் மற்றும் ஒரு அலகுக்கான ப்ராபிட் ஆகியவற்றை நாம் கணக்கிட வேண்டும் எனவே நமக்கு இந்தகணக்கில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் என்னவென்றால் தற்போதைய காலத்தில் நாம் 16000 அலகுகள் உற்பத்தி செய்கின்றோம் மற்றும் 1000 அலகுகள் முந்தைய வருடத்திலிருந்து இந்த வருடத்திற்கு மாற்றப்படுகின்றது அதாவது முந்தைய வருடத்தின் க்லோசிங் ஸ்டாக் இந்த வருடத்தின் ஓப்பனிங் ஸ்டாக் ஆகா வருகின்றது எனவே நமக்கு விற்பனைக்காக உள்ள மொத்த உற்பத்தி என்னவென்றால் அதாவது 16000 அலகுகள் தற்போதைய வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது ஆயிரம் அலகுகள் முந்தைய வருடத்திலிருந்து இந்த வருடத்திற்கு மாற்றப்பட்டது சேல்ஸ் க்காக உள்ள மொத்த உற்பத்தி என்னவென்றால் 17000 அலகுகள் அதிலிருந்து 2000 அலகுகள் க்லோசிங் ஸ்டாக்குக்காக மாற்றப்பட்டுள்ளது நாம் எப்பொழுதும் சிறிதளவு சரக்கு இருப்பை எப்பொழுதும் வைத்திருப்போம் ஏனென்றால் எந்த ஒரு நிறுவனமும் சரக்கு இருப்பு இல்லாமல் இருக்காது அவர்கள் எப்பொழுதும் எத்தனை அலகுகள் விற்பனை செய்யப் போகிறார்களோ அதைவிட அதிகமாக உற்பத்தி செய்வார்கள் மற்றும் சேல்ஸ் க்குப் பிறகு உள்ள பொருட்களை சரக்கு இருப்பாக வைத்திருப்பார்கள் எனவே ஏதாவது எதிர்பாராத சேல்ஸ் ஆர்டர் வாடிக்கையாளரிடம் இருந்து வரும்பொழுது நிறுவனத்தால் பொருட்களை விநியோகிக்க முடியும் அந்த நேரத்தில் நிறுவனத்தில் பொருட்கள் இருப்பு இல்லை எனில் சந்தையில் நிறுவனத்தின் மீது கெட்டபெயர் உருவாகிவிடும் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்க நினைக்கும் போது கூட உணரலாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் பற்பசை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நாம் மளிகை கடைக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட கடைக்கு அல்லது தினசரி தேவை கடைக்கு சென்று அந்தக் குறிப்பிட்ட பற்பசையை தேடி பார்க்கின்றோம் மற்றும் அந்த பற்பசை இல்லை என்றால் மோசமாக நினைக்கின்றோம் நாம் வேறு கடைக்கு செல்லலாம் அல்லது அந்த பொருளுக்குப் பதிலாக வேறு பொருளை வாங்கலாம் க்ளோசப் இல்லையென்றால் கோல்கேட் வாங்கலாம் ஆனால் க்ளோசப் இருந்ததென்றால் நாம் மேலும் ஒரு அலகு க்ளோசப் விற்பனை செய்யலாம் அவர் எந்த பொருளை வாங்க வந்தாரோ அந்த பொருளை பெற்றுச் செல்வார் எனவே சரக்கு இல்லை என்பது மிகப் பெரிய செலவு ஆகும் நீங்கள் சரக்கை பற்றிப் பேசும்பொழுது வெவ்வேறு வகையான செலவுகள் உள்ளன முதலீட்டுச் செலவு அங்கு உள்ளது கையாளுதல் செலவு அங்கு உள்ளது அதே போல் சரக்கு தீர்ந்து விட்டதற்கான செலவு அல்லது சரக்கு இல்லாததற்கான செலவு என்பதும் உள்ளது வாடிக்கையாளர் ஏதாவது ஒரு பொருளை வாங்க நினைக்கும் பொழுது நிறுவனமோ அல்லது விநியோகஸ்தர்ரோ அல்லது சில்லரை விற்பனையாளர்ரோ அத்தகைய பொருளை தர இயலவில்லை என்றால் சந்தையில் கெட்ட எண்ணம் உருவாகின்றது மற்றும் வாடிக்கையாளர்கள் அதனை விரும்புவதில்லை எனவே வருங்காலத்திற்காக சிறிதளவு இருப்பு எடுத்து வைக்கப்படுகின்றது எனவே இந்த கணக்கில் நமக்கு எக்ஸ்பென்ஸஸ் பற்றிய தகவல்களும் சேல்ஸ் தொடர்பான தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் மூன்றாவதாக அலகுகளின் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளன 16000 அலகுகள் தற்போதைய வருடத்திற்கான உற்பத்தி ஆயிரம் முந்தய வருடத்திலிருந்து இந்த வருடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன இங்கு இருக்கக்கூடிய 17000 அலகுகளில் 2000 அலகுகள் மேலே குறிப்பிட்ட எதிர்பாராத நிகழ்வுகளுக்காக இறுதி சரக்கு இருப்புக்காக மாற்றப்பட்டுள்ளன எனவே 15000 அலகுகள் உற்பத்தியானது சந்தைக்கு விற்பனைக்காக செல்கின்றன எனவே நாம் இந்த 15000 அலகுக்கான செலவை கணக்கிட வேண்டும் இந்த 15 ஆயிரம் அலகுக்கான ப்ராபிட்டை கணக்கிட வேண்டும் ஏனென்றால் நமக்கு சேல்ஸ் வேல்யூ கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த அளவு ப்ராபிட் வந்தாலும் அதை இந்த பதினைந்தாயிரம் அலகுகளால் வகுக்கும்போது ஒரு அலகுக்கான ப்ராபிட்டை உங்களால் கணக்கிட முடியும் எனவே இந்த கணக்கில் நாம் இன்னொரு காஸ்ட் சீட்டை தயார் செய்யப் போகின்றோம் மற்றும் ஒரு அலகுக்கான செலவையும் இங்கு பயன்படுத்த போகின்றோம்

எனவே இப்போது முதல் செலவை கணக்கிட போகின்றோம் அதாவது காஸ்ட் ஆப் ரா மெடீரியால் கன்ஸ்யூமேடு மற்றும் முந்தைய இரண்டு கணக்குகளில் செய்தது போல் ஒபெநிங் ஷ்டாக் ஆப் ரா மெடீரியல் என்ன என்பதை கணக்கிட போகின்றோம் ஒபெநிங் ஷ்டாக் ஆப் ரா மெடீரியல் என்ன அது ரூபாய் 20000 அதை நேரடியாக வெளிப்புறம் நெடுக்கையில் போட்டுக்கொள்ளலாம் அதன் பிறகு தற்போதைய வருடத்தில் எவ்வளவு பொருட்கள் பர்சேஸ் செய்தோமோ அந்த பர்சேசை கூட்டிக் கொள்ளலாம் எனவே எவ்வளவு பர்சேஸ் செய்தோமோ அதை இங்கு கூட்டும் பொழுது மொத்த பர்சேஸ் மதிப்பு என்னவென்றால் மொத்த பர்சேஸ் ரூபாய் 120000 எனவே மொத்தக் பர்சேஸ் என்னவாகும் என்றால் ரூபாய் 140000 மற்றும் கொள்முதலுக்கான கேரேஜ் என்பதையும் கூட்ட வேண்டும் என்பதும் கொள்முதலில் ஒரு அங்கமாக ஆகின்றது எனவே கொள்முதலில் மீதான கேரேஜ் என்னவென்றால் ரூபாய் 1440 எனவே இந்த செலவு ரூபாய் ஆயிரத்து 440 ஆக இருக்கும் இத்தகைய செலவை நாம் கணக்கிட வேண்டும் அது 1440 ஆக வருகின்றது சரியா எனவே மொத்த செலவு என்பது என்ன அதாவது மூலப் பொருளை தற்பொழுது வாங்கி இருக்கின்றோம் எனவே மொத்த செலவு 141440 சரியா இப்பொழுது இந்த மூலப் பொருள் செலவில் இருந்து க்ளோஸிங் ஷ்டாக் ஐ கழிக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது வரை இரண்டு தகவல்களை நாம் கணக்கிற்கு எடுத்துள்ளோம் முதலாவது என்னவென்றால் நாம் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களின் ஒபெநிங் ஷ்டாக் எனவே மொத்த பர்சேஸ் உடன் கேரேஜ் யை சேர்த்துள்ளீர்கள் அதன் மதிப்பு ரூபாய் 141440 ஆக வருகின்றது இல்லையா இப்பொழுது இந்த மொத்த பர்சேஸ் செய்த தொகையான 141440 இல் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இறுதி சரக்கிருப்புக்காக மாற்றப்படுகின்றது மற்றும் அது அடுத்த கால கட்டத்தில் பயன்படுத்தப்படும் ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் க்ளோஸிங் ஷ்டாக் ஐ கழிக்கவேண்டும் அவ்வாறு கழிக்கும்போது நமக்கு க்ளோஸிங் ஷ்டாக் ஆப் ரா மெடீரியால் எவ்வளவு உள்ளது அதற்கான தகவல் என்ன அது ரூபாய் 22240 இல்லையா எனவே இப்பொழுது க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் ரா மெடீரியால் கன்ஸுமேட் அளவு எவ்வளவு அது ரூபாய் 119200 கிடைக்கும் சரியா ரூபாய் 119200 என்பது ரா மெடீரியால் கன்ஸும்ட் ஆகும் எனவே பர்சேஸ் மற்றும் ஒபெநிங் ஸ்டாக்குக்கான செலவு ரூபாய் 141440 மற்றும் க்ளோஸிங் ஷ்டாக் ரூபாய் 22240 இறுதியாக ரா மெடீரியால் கான்ஸுமேட் விலையானது ரூபாய் 119200 சரியா இதில் நாம் இப்போது என்ன செய்யப் போகின்றோம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேஜஸ் சம்பந்தமான தகவல் என்ன அது ரூபாய் 100000 அந்தக் வேஜஸ் ஐ கூட்டப் போகின்றோம் இங்கு வேஜஸ் ஐ கூட்டினால் இறுதியான செலவு என்ன அதை நீங்கள் பிரைம் காஸ்ட் என்று அழைக்கலாம் நாம் கண்டறிந்த பிரைம் காஸ்ட் எவ்வளவு பிரைம் காஸ்ட் என்பது ரூபாய் 219200 இப்பொழுது இந்த பிரைம் காஸ்ட் ஐ வைத்து என்ன செய்யப் போகின்றோம் என்றால் அதனுடன் பேக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் பேக்டரி எக்ஸ்பென்ஸஸ் கூட்ட போகின்றோம் இந்த கணக்கில் நமக்கு கொடுக்கப்பட்ட பேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எவை எவை இந்த கணக்கில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸ் ரூபாய் 48000 அதாவது மொத்த ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸ் 48000 எனவே இது பிரைம் காஸ்ட் மற்றும் ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸ் ரூபாய் 48000 சரியா இந்த கணக்கில் வொர்க் இன் ப்ராக்ரஸ் இன் தொடக்க இருப்பு மற்றும் இறுதி இருப்பு ஆகியவை உள்ளன எனவே அதை நாம் கூட்ட வேண்டும் வொர்க் இன் ப்ராக்ரஸ் இன் தொடக்க இருப்பை கூட்டலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வொர்கிங் ப்ராக்ரஸ் எவ்வளவு அது ரூபாய் 48000 அது மொத்தத் தொகையாக ஆகின்றது அது எவ்வளவு அது ஏதாவது ஒரு ஆயிரங்களில் இருக்கும் எனவே இறுதியாக நமக்கு ரூபாய் 272000 கிடைக்கும் வொர்க் இன் ப்ராக்ரஸ் இன் இறுதி இருப்பை எடுத்து வைப்பதற்கு முன்னால் உள்ள தொகையாகும் எனவே நமக்கு பிரைம் காஸ்ட் இருந்தது அதனுடன் தற்போதைய வருடத்தில் நிகழ்ந்த பேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஐ சேர்த்தோம் அடுத்ததாக வொர்க் இன் ப்ராக்ரஸ் இன் தொடக்க இருப்பை சேர்த்தோம் எனவே பேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ரூபாய் 48000 வொர்க் இன் ப்ராக்ரஸ் இன் தொடக்க இருப்பு ரூபாய் 48000 எனவே மொத்தமாக நமக்கு ரூபாய் 272000 கிடைக்கின்றது இந்த கணக்கில் நீங்கள் மேலும் ஒன்றை செய்ய வேண்டும் அதாவது இறுதி வொர்க் இன் ப்ராக்ரஸ் ஐ கழிக்க வேண்டும் எனவே இறுதி வொர்க் இன் ப்ராக்ரஸ் ஐ இங்கு கழிப்பீர்கள் இறுதி வொர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளவு அதனுடைய தொகை ரூ 16000 அதை நீங்கள் கழிப்பீர்கள் எனவே இந்தக் கணக்கில் குறிப்பிட்ட வருடத்திற்கான காஸ்ட் ஆப் ப்ரொடக்ஷன் கணக்கிடும்போது க்ளோஸிங் ஸ்டாக் ஐ கழிக்கிறார்கள் இதை நீங்கள் பேக்டரி காஸ்ட் என்று கூறலாம் ஆனால் காஸ்ட் ஆப் ப்ரொடக்ஷன் என்று கூற முடியாது இறுதியாக பேக்டரி காஸ்ட் எவ்வளவு அது ரூபாய் 272000 இதிலிருந்து ரூபாய் 16000 ஐ கழிக்க கிடைப்பது ஆகும் எனவே இது ஒரு செலவு இதை பேக்டரி காஸ்ட் என்று அழைக்கின்றோம் மற்றும் அதற்கான தொகை ரூபாய் 256000 இல்லையா இதை பேக்டரி காஸ்ட் அல்லது ஒர்க்ஸ் காஸ்ட் என்று கூறலாம் பேக்டரி காஸ்ட் அல்லது ஒர்க்ஸ் காஸ்ட் ஐ கூடியுள்ளோம் அதனுடைய மதிப்பு ரூபாய் 256000 இப்போது மேலும் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் அடுத்த பக்கம் அலகுகளின் எண்ணிக்கையுடனான தகவலுடன் இங்கே காஸ்ட் சீட்டை தொடர்வோம் இறுதியாக பேக்டரி காஸ்ட்டுக்கு வருவோம் மொத்த பேக்டரி காஸ்ட் எவ்வளவு இந்த செலவு 256000 என்று நாம் இங்கு கணக்கிட்டுள்ளோம் அது ரூபாய் 256000 எனவே சரக்கு இருப்பின் செலவான ரூபாய் 56000 எவ்வளவு அலகுக்கு ஆனது இது 16000 அலகுகளுக்கானது இப்போது நீங்கள் இந்த அலகுகளை இங்கே எழுதுவீர்கள் இது அலகுகளுக்கான நெடுவரிசை மற்றும் இது தொகைக்கான நெடுவரிசை இது விவரங்களுக்கான நெடுவரிசை நீங்கள் சொல்லக்கூடிய விவரங்களை இங்கு எழுதுவீர்கள் எனவே இப்போது மொத்த பேக்டரி காஸ்ட் 16000 அலகுகளுக்கு எவ்வளவு ரூபாய் 256000 இதில் இப்போது நாம் ஷ்டாக் ஆப் பினிஷெட் கூட்ஸ் பயன்படுத்த வேண்டும் தற்போதைய காலகட்டத்தில் நாம் 16000 யூனிட்களை உற்பத்தி செய்தோம் இந்த விஷயத்தில் நீங்கள் ஓபனிங் ஷ்டாக் ஆப் பினிஷெட் கூட்ஸ் ஐ சேர்த்துள்ளீர்கள் சில அலகுகள் இங்கு நம்மால் தயாரிக்கப்பட்டவை மற்றும் சில அலகுகள் முந்தைய காலத்திலிருந்து மாற்றப்பட்டவை அதன் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது அவை ஏற்கனவே கிடங்கில் 1000 இருந்தன ஓப்பனிங் ஷ்டாக் இன் விலை 16000 ஆக இருந்தது மேலும் அந்த 1000 மொத்த மதிப்பு என்னவாகிறது எனவே ஓப்பனிங் ஷ்டாக் இன் செலவு 16000 ஆகும் எனவே மொத்த அலகுகளின் எண்ணிக்கை இப்போது 17000 ஆகின்றது இதன் மொத்த மதிப்பு மீண்டும் 272000 ரூபாயாக மாறுகிறது இது ஓபனிங் ஷ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த 17000 யூனிட்டுகளில் 2000 யூனிட்டுகள் ஒதுக்கி வைக்கப்பட்டு அவை அடுத்த காலகட்டத்தில் விற்கப்பட வேண்டிய க்லோசிங் ஸ்டாக்குக்கு மாற்றப்படுகின்றன எனவே நீங்கள் செய்ய வேண்டியது அதை கழிக்கவேண்டும் முடிக்கப்பட்ட பொருட்களின் க்ளோஸிங் ஸ்டாக் எவ்வளவு நமக்கு வழங்கப்பட்ட அலகுகளின் எண்ணிக்கை 2000 ஆகும் நாம் அதை இறுதி சரக்கு இருப்புக்காக ஒதுக்கி வைக்கிறோம் அதனுடைய தொகை என்ன அதாவது இந்த 2000 அலகுகளின் மதிப்பு என்ன இது 32000 எனவே உங்களுக்கு எத்தனை அலகுகள் உள்ளன இப்போது உங்களுக்கு 15000 யூனிட்டுகள் உள்ளன அடுத்த காலகட்டத்தில் விற்கப்பட வேண்டிய 32000 மதிப்புள்ள பொருட்களை ஒதுக்கி வைக்கும்போது இந்த 15000 யூனிட்டுகளின் விலை என்ன எனவே சந்தைக்குச் செல்லும் மொத்தத் சரக்கின் விலை 240000 ரூபாயாகும் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்றால் இது காஸ்ட் ஆப் கூட்ஸ் சோல்ட் என அழைக்கப்படுகிறது COGS இது காஸ்ட் ஆப் கூட்ஸ் சோல்ட் அதாவது சந்தையில் விற்பனை செய்யவேண்டிய பொருட்களின் செலவு என்பதாகும் இவை 15000 அலகுகள் மற்றும் உற்பத்தி செலவு 240000 ரூபாய் ஆகும் இப்போது இதை காஸ்ட் ஆப் கூட்ஸ் சோல்ட் அல்லது காஸ்ட் ஆப் ப்ரொடக்ஷன் என்று கூறலாம் அடுத்ததாக செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸஸ் ஐ நாம் ஏற்க வேண்டியிருக்கும் பொருள் எப்போது உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து அதாவது தொழிற்சாலையிலிருந்து சந்தைக்கு செல்கின்றதோ அப்பொழுது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்பிஎன்செஸ் செய்ய வேண்டியிருக்கும் நமக்கு வழங்கப்பட்ட தகவல் என்னவென்றால் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்பிஎன்செஸ் ஒரு அலகுக்கு 1 ரூபாய் இப்போது சந்தையில் எவ்வளவு யூனிட் விற்கப் போகிறோம் அது 15000 அலகுகள் 1 ரூபாய் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்பிஎன்செஸ் என்றால் நீங்கள் இங்கே சேர்க்கப் போகும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்பிஎன்செஸ் 15000 யூனிட்டுகளுக்கு எவ்வளவு அது ரூபாய் 15000 என்று சொல்லலாம் எனவே நீங்கள் இங்கே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்பிஎன்செஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் கீழ் எழுதுகிறீர்கள் எனவே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்கிறீர்கள் ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாய் இந்த தொகை 15000 ஆக கிடைத்துள்ளது எனவே இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொண்டால் இப்போது மொத்த தொகை என்ன 240000 என்பது இப்போது உற்பத்தித் தொகை 15000 என்பது டிஸ்ட்ரிபியூஷன் எக்பென்சஸ் எனவே இறுதியாக காஸ்ட் ஆப் சேல்ஸ் COS காஸ்ட் ஆப் சேல்ஸ் 255000 இருக்கும் இல்லையா இங்கே நான் காஸ்ட் ஆப் கூட்ஸ் சோல்ட் எழுதியுள்ளேன் எனவே நீங்கள் குழப்பமடையக்கூடாது இப்போது நான் காஸ்ட் ஆப் கூட்ஸ் சோல்ட் எழுதுகிறேன் முந்தைய கணக்கில் நான் காஸ்ட் ஆப் ப்ரொடக்ஷன் எழுதினேன் எனவே உற்பத்தி செலவு மற்றும் காஸ்ட் ஆப் கூட்ஸ் சோல்ட் ஆகியவை ஒன்றுதான் ஆக முதலில் நாம் பிரைம் காஸ்ட் ஐ கணக்கிடுகிறோம் அடுத்ததாக பேக்டரி காஸ்ட் கணக்கிடுகிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் பேக்டரி காஸ்ட் ரூபாய் 256000 மற்றும் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸிங் ஷ்டாக் ஆப் பினிஷெட் கூட்ஸ் மதிப்பை சரி கட்டிய பிறகு இறுதியான காஸ்ட் ஆப் ப்ரொடக்ஷன் அல்லது காஸ்ட் ஆப் கூட்ஸ் சால்ட் ரூபாய் 240000 ஆக இருந்தது மற்றும் சந்தைக்கு செல்லக்கூடிய பொருட்கள் எண்ணிக்கையானது 15000 அலகுகள் சரியா மற்றும் இங்கு கொடுக்கபட்ட ஒரு டன் காண செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸை ரூபாய் 1 இங்கே ஒரு யூனிட் என்பது ஒரு டன் ஆகும் டன் ல் கொடுக்கப்பட்ட பொருட்களின் மதிப்பு ரூபாய் 15000 நீங்கள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்பிஎன்செஸ் ஐ செய்கின்றீர்கள் மற்றும் இப்பொழுது கிடைப்பது காஸ்ட் ஆப் சேல்ஸ் ஆன மொத்த செலவு அல்லது சந்தைக்கு செல்லக்கூடிய பொருட்களின் விலையானது ரூபாய் 255000 இது 15000 அலகுகளுக்கு ஆனது சரியா எனவே உங்களுக்கு சேல்ஸ் சம்பந்தமான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நாம் ஆப்பரேட்டிங் ப்ராபிட்கணக்கிடுவோம் இங்கு உங்களுக்கு வெற்றிடம் உள்ளது அங்கு சேல்ஸ் மதிப்பை எழுதலாம் மற்றும் இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் இயக்க ப்ராபிட் என்று அழைக்கப்படுகின்றது இது ஆப்பரேட்டிங் ப்ராபிட் ஆகும் எனவே சேல்ஸ் வேல்யூ என்பது என்ன உங்களுக்கு சேல்ஸ் வேல்யூ என்பது ரூ300000 உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேல்ஸ் வேல்யூ 3 லட்சம் எனில் ப்ராபிட் என்பது என்ன ஆப்பரேட்டிங் ப்ராபிட் ரூபாய் 45000 இப்பொழுது உங்களுக்கு ஒரு அலகுகளுக்கான தகவல்கள் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு மொத்த உற்பத்திக்கான மொத்தத் தொகையும் கொடுக்கப்பட்டுள்ளது சேல்ஸ் செய்ய வேண்டிய பொருட்களின் செலவு அல்லது சேல்ஸ் க்கான செலவு என்பது 15000 அலகுகளுக்கு ரூபாய் 255000 ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்ன ஆக மொத்தத்தில் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் 45000 ரூபாய் மற்றும் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் நீங்கள் இங்கே எழுதுகிறீர்கள் ஒரு டன்னுக்கு ஆப்பரேட்டிங் ப்ராபிட் அல்லது ஒரு யூனிட்டுக்கு நாம் டன் அடிப்படையில் உற்பத்தி செய்கிறோம் 15000 டன் உற்பத்தி உள்ளது எனவே ஒரு டன்னுக்கு ஆப்பரேட்டிங் ப்ராபிட் எவ்வளவு இருக்கும் இது 45000 என்னும் ஆப்பரேட்டிங் ப்ராபிட்டை 15000 அலகுகளால் வகுக்கும்போது ஒரு அலகுக்கான இஆப்பரேட்டிங் ப்ராபிட் கிடைக்கும் அதாவது 15000 அலகுகள் எனவே ஒரு டன்னுக்கு ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பது எவ்வளவு அது ஒரு டன்னுக்கு 3 ரூபாய் எனவே ஒரு டன் ப்ராபிட்டை கணக்கிடுவதன் மூலம் இந்த காஸ்ட் சீட்டில் மேலும் ஒரு ப்ராபிட்டை சேர்த்துள்ளோம் இதன் பொருள் இப்போது யூனிட் தகவலையும் பெற்றுள்ளோம் மேலும் நடப்பு காலத்திற்கான மொத்த உற்பத்தி 16000 அலகுகள் என்று சொல்கிறேன் முந்தைய காலத்திலிருந்து தற்போதைய காலத்திற்கு மாற்றப்பட்ட அலகுகள் 1000 ஆகும் நம்மிடம் மொத்தமாக சரக்கு இருப்பு 17000 யூனிட்டுகள் உள்ளன இந்த காலகட்டத்திலிருந்து அடுத்த காலகட்டத்திற்கு மாற்றப்பட்ட சரக்கு இருப்பு 2000 அலகுகள் எனவே சந்தையில் விற்கப்பட வேண்டிய 15000 டன்கள் நம்மிடம் உள்ளன செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்பிஎன்செஸ் உட்பட மொத்த செலவு 255000 நமக்கு கிடைத்தது இதன் உண்மையான அல்லது எதிர்பார்க்கப்படும் சேல்ஸ் வேல்யூ 300000 ஆகும் எனவே 300000 இல் 255000 ஐ கழித்தாள் டோடல் ப்ராபிட் அல்லது ஆபெரடிங் ப்ராபிட் 45000 ரூபாய் என்றும் ஒரு டன் லாபம் 3 ரூபாய் என்றும் இதிலிருந்து நாம் கணக்கிட்டுள்ளோம் இல்லையா ஆகவே இப்ராபிட்டை நாம் காஸ்ட் சீட்டில் கணக்கிடும்போது அந்த லாபம் டோடல் ப்ராபிட் அல்லது ஆபெரடிங் ப்ராபிட் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் எந்தவொரு உற்பத்தி நிறுவனத்திற்கும் இலாபம் என்பது உற்பத்தி மற்றும் விற்பனையிலிருந்து மட்டுமல்ல அது செய்யாத செயல்களிலிருந்தும் கிடைக்கிறது அவர்களுக்கு உபரி வருமானம் உள்ளது அந்த வருமானங்களை நிறுவனம் சந்தையில் முதலீடு செய்திருந்தால் அவர்கள் வட்டி பெறப் போகிறார்கள் அல்லது ஈவுத்தொகையைப் பெறப் போகிறார்கள் சில நேரங்களில் ஒரு நிறுவனம் மற்ற நிறுவனங்களுக்கு ஆலோசனை சேவைகளை வழங்குகின்றன அதற்கான பிரீமியத்தை அவர்கள் பெறுகிறார்கள் எனவே அது மறைமுக வருமானமாக இருக்கும் எனவே இறுதியாக நெட் ப்ராபிட் இன்கம் ஸ்டேட்மென்ட் அல்லது ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டில் கணக்கிடப்படும் இங்கே ஆப்பரேட்டிங் ப்ராபிட் மட்டுமே உள்ளது எனவே ஆப்பரேட்டிங் ப்ராபிட்ட்டுடன் மற்ற ப்ராபிட்டை சேர்க்கும் பொழுது அதன் ஒரு அங்கமாக ஆகின்றது மற்றும் அடுத்ததாக வரி சம்பந்தமான தகவல்களை எடுத்துக் கொள்கின்றோம் அதாவது நிறுவன வரி எனவே வரிக்கு முந்தைய ப்ராபிட்டை நீங்கள் கணக்கிட வேண்டும் அடுத்ததாக வரிக்குப் பிந்தைய ப்ராபிட்டைகணக்கிட வேண்டும் மற்றும் லாப நட்டக் கணக்கு வரிக்குப் பிந்தைய நிகர லாபம் நிதிநிலை கணக்கியலின் உதவியோடு கணக்கிடப்படுகின்றது அது பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய லாபம் என்று அழைக்கப்படுகின்றது அந்த லாபம் நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்கு மற்றும் பங்குதாரர்களுக்கு கிடைக்கிறது எனவே இலாபத்தின் ஒரு பகுதி பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகையாக விநியோகிக்கப்படுகிறது இலாபத்தின் ஒரு பகுதி சில குறிப்பிட்ட இருப்புக்களுக்கு மாற்றப்பட்டு பின்னர் மீதமுள்ள விநியோகிக்கப்படாத லாபம் பேலன்ஸ் சீட் மாற்றப்பட்டு மூலதனத்தில் அதாவது ஷேர் கேபிடலில் சேர்க்கப்படும் எனவே அது நிறுவனத்தின் ஷேர் கேபிடல்ஐ உயர்த்துகின்றது இப்போது இங்கே ஒரு மில்லியன் டாலர் கேள்வி என்னவென்றால் நாம் காஸ்ட் அக்கௌன்டிங் ஐ படிக்கவில்லை நாம் இங்கே மேனேஜ்மென்ட் அக்கௌன்டிங் ஐ படிக்கிறோம் ஸ்லைடு நேரம் 2205 ஐப் பார்க்கவும் எனவே உங்களுக்குத் தேவை என்னவென்றால் இந்த காஸ்ட் ஷீட் உதவியுடன் உருவாக்கப்பட்ட இந்த தகவலைப் பயன்படுத்துவது ஆகும் இது காஸ்ட் ஷீட் அல்லது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது ஸ்டேட்மெண்ட் ஆஃ காஸ்ட் இப்போது நாம் இந்த தகவலை காஸ்ட் ஆக்கவுண்டிங் உதவியுடன் உருவாக்கியுள்ளோம் காஸ்ட் ஷீட் காஸ்ட் ஆக்கவுண்டிங் இன் ஒரு பகுதியாகும் அதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே ஒரு யூனிட் தகவல் மொத்த தகவல் மொத்த செலவு மொத்த இப்ராபிட்டை கணக்கிட்டு ஒரு காஸ்ட் சீட்டை தயாரிக்கிறோம் இப்போது இந்த காஸ்ட் ஷீட் நிர்வாகத்திற்கு கிடைத்தால் அது எவ்வாறு மேலாண்மை முடிவு எடுப்பதற்கு பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம் இப்போது முந்தைய வகுப்புகளில் நான் சொன்னேன் ஏன் இந்த பாணியில் காஸ்ட் சீட்டை தயாரிக்கிறோம் என்று நாம் மொத்த செலவுக்கு செல்லவில்லை ஏனெனில் அந்த மொத்த செலவில் கட்டுப்பாட்டைக் கடைப்பிடிப்பது மிகவும் கடினம் இப்போது மேலாண்மை முடிவெடுப்பதற்கு இந்த தகவலை எவ்வாறு பயன்படுத்துவது இந்த மொத்த செலவில் அல்லது 4 துணை செலவில் கொடுக்கப்பட்ட பிரைம் காஸ்ட் ஐ உற்று நோக்கினால் அது மிகப்பெரியது இது மொத்த செலவின் மிக உயர்ந்த அங்கமாகும் மேலும் மூலப்பொருளின் விலையை நீங்கள் பார்த்தால் அது மீண்டும் மிகப்பெரிய அங்கமாகும் பொதுவாக உற்பத்தி செய்யப்பட்டு சந்தையில் விற்கப்படும் எந்தவொரு பொருளிலும் உற்பத்தி செலவில் 50 60 சதவிகிதம் ஆகும் அடுத்ததாக கூலிக்கு ஆன செலவு ஆகும் அதாவது ஆலையில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கான செலவு மற்றும் அடுத்ததாக பிற செலவுகள் அதாவது அட்மின்ஸ்டரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் செலவுகள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்பிஎன்செஸ் போன்ற மறைமுக செலவுகளை பொருள் மற்றும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் கூலி ஆகிய செலவுகளோடு ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் சிறியதாகவே உள்ளது இப்போது காஸ்ட் சீட்டை தயாரிப்பதன் நோக்கம் செலவுக் கட்டுப்பாடு நீங்கள் விற்பனை விலையை அதிகரிக்க முடியாது எனவே உங்கள் ப்ராபிட்டை அப்படியே வைத்திருக்க விரும்பினால் செலவைக் குறைக்க வேண்டும் இங்கே நாம் இப்போது இந்த காஸ்ட் சீட்டை தயார் செய்துள்ளோம் செலவுக் கட்டுப்பாட்டுக்கு நாம் இதை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் காஸ்ட் ஆப் ரா மெடீரியால் கன்ஸ்யூமேடு என்னவென்று நீங்கள் பார்க்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போது செலவு கட்டுப்பாட்டைக் நடைமுறைப் படுத்தினால் உருப்படிகள் உள்ளீடுகள் அல்லது உள்ளீட்டு செலவில் இருந்து அதைப் நடைமுறைப்படுத்த தொடங்குகிறீர்கள் இது பரிமாணத்தில் அல்லது அளவிலோ மிகப்பெரியது மூலப்பொருட்களின் விலை இங்கு மிகப்பெரியது 100 19000 முதல் 100 ரூபாய் 119200 இப்போது நிறுவனம் ஒரு மூலப்பொருளை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த நிறுவனம் அதை மொத்தமாக வாங்கலாம் அல்லது விவசாயப் பொருளை மூலப்பொருளாகப் பயன்படுத்துகிறோம் என்றால் விவசாய பருவத்தில் மொத்தமாக பொருட்களை வாங்கலாம் அல்லது இடைத்தரகர்கள் மூலம் வாங்குவதை விட நாம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்கலாம் இதன் மூலம் நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவளிக்க முடியும் உற்பத்தி எதுவாக இருந்தாலும் அது நம்முடையதாக இருக்கும் உங்களிடமிருந்து நேரடியாக வாங்குவோம் என்று அவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை வைத்திருக்கலாம் அந்த வகையில் உற்பத்தி விவசாயிகளிடமிருந்தோ அல்லது வயலில் இருந்தோ தொழிற்சாலைக்கு வரும்போது இரண்டு சொல்ல நபர்கள் மட்டுமே இதில் ஈடுபட்டுள்ளனர் ஒருவர் பயிர் வளர்க்கும் விவசாயி மற்றொருவர் வாங்கும் நிறுவனம் விவசாயிகளுடன் நேரடி தொடர்பு கொண்ட பல நிறுவனங்கள் உள்ளன உதாரணமாக நாம் ஐ சி பற்றி பேசும்போது சி தயாரிக்கும் வெவ்வேறு தயாரிப்புகளை பற்றி பேசும்போது அவர்கள் தயாரிக்கும் கோதுமை மாவு அவர்கள் தயாரிக்கும் பல்வேறு வகையான பிஸ்கட் அவர்கள் தயாரிக்கும் பல்வேறு வகையான சிப்ஸ் பற்றி பேசுவீர்கள் எனவே அவை விவசாயிகளுக்கு உருளைக்கிழங்கை வளர்க்க உதவுகின்றன நல்ல தரமான விதைகள் நல்ல தரமான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயனங்கள் பெற அவை உதவுகின்றன அவர்கள் தரக் கட்டுப்பாடு எல்லாவற்றையும் கவனித்துக்கொள்கிறார்கள் மற்றும் நல்ல தரமான உருளைக்கிழங்கு அதிலிருந்து வெளியே வரும்போது நேரடியாக தொழிற்சாலைக்குச் செல்கிறது எனவே இருவரும் வெற்றி பெரும் சூழ்நிலைக்கு வருகிறார்கள் இதேபோல் சந்தையில் விற்கப்படும் வேறு எந்த வகையான சிப்ஸ் தயாரிக்கும் நிறுவனங்களான பெப்சி அங்கிள் சிப்ஸ் அல்லது ஏதேனும் லேஸ் ஆகியவற்றைப் பற்றி நீங்கள் பேசும்போது அவர்கள் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து உருளைக்கிழங்கை வாங்குகிறார்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் எடுத்துக்காட்டாக மசாலாப் பொருட்கள் தயாரிக்கும் எம் எச் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் எம் எச் இந்த மசாலாப் பொருள்களை சந்தையில் இருந்து வாங்க விரும்பினால் அந்த விஷயத்தில் சில இடைத்தரகர்கள் ஈடுபடுவார்கள் எனவே நீங்கள் விவசாயியுடன் நேரடி தொடர்பு வைத்திருப்பது நல்லது எனவே நீங்கள் விவசாயியிடம் கேட்கிறீர்கள் நீங்கள் குறிப்பிட்ட மசாலாவை வளருங்கள் அதை எங்களுக்குத் தாருங்கள் உங்களிடமிருந்து நேரடியாக நாங்கள் வாங்கிக் கொள்கின்றோம் தரத்திற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம் உங்களிடமிருந்து நல்ல தரமான தயாரிப்பை நாங்கள் பெறவேண்டும் இதனால் செலவு குறைந்தபட்சமாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இப்போது செலவு அதிகரிப்பதை அல்லது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட செலவுகளை நீங்கள் தவிர்க்க விரும்பினால் நாம் பருவத்தில் பொருட்களை வாங்கலாம் நாம் மொத்தமாக வாங்கலாம் ஏனென்றால் இங்கே மூலப்பொருட்களின் விலை மிக உயர்ந்தது ரூபாய் 119 200 இப்போது உங்கள் வேலை செலவுக் கட்டுப்பாட்டைப் பயன்படுத்துவது மற்றும் செலவுக் கட்டுப்பாட்டைக் கடைப்பிடிப்பதற்காக நீங்கள் எப்போதுமே மிகப் பெரிய அளவிலான பொருளைத் தான் பார்ப்பீர்கள் உதாரணமாக மூலப்பொருளின் கொடுக்கப்பட்ட விலையிலிருந்து 119200 ரூபாயில் மூலப்பொருளின் 10 சதவிகித செலவைக் கூட நீங்கள் குறைக்க முடியும் மூலப்பொருட்களின் விலையில் எப்படியாவது கொஞ்சம் குறைக்க முடிந்தால் 10 சதவிகிதம் குறைக்கலாம் எனவே நீங்கள் இங்கு எவ்வளவு தொகையைச் சேமிப்பீர்கள் சுமார் 11920 ரூபாய் சேமிப்பு இருக்கும் ஊதியத்தின் மீதான கட்டுப்பாட்டை நீங்கள் பயன்படுத்தினால் கூலிகளை கட்டுப்படுத்த முயற்சித்தால் 10 சதவிகிதம் கூட உங்களால் குறைக்கமுடியும் ஊதியத்திற்காக செலவு எவ்வளவு எவ்வளவு அதாவது 10000 ரூபாய்களால் இரண்டாவது பொருளாக இருக்க முடியும் முதலாவது மூலப்பொருள் ஏனெனில் இது மிகப்பெரிய கூறு தொழிலாளர் கூறுகளில் தொழிலாளர் செலவைக் குறைப்பது மிகவும் கடினம் ஏனென்றால் அங்கு மனித உறுப்பு சம்பந்தப்பட்டிருக்கிறது கூலி விகிதங்கள் தீர்மானிக்கப்பட்டவுடன் பொதுவாக கூலி விகிதங்கள் சந்தையில் உயரும் அவை ஒருபோதும் குறையாது இல்லையா எனவே நீங்கள் தொழிலாளர்களின் செலவுகள் அல்லது தொழிலாளர் ஊதியங்களை அதிகரிக்காவிட்டால் அவர்கள் உங்களுக்காக வேலை செய்வதை நிறுத்திவிடுவார்கள் வேலைநிறுத்தங்கள் கதவடைப்புகள் இருக்கும் அவை சிக்கலை உருவாக்கும் ஊதிய செலவைக் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் எப்போதும் நீங்கள் பொருள் செலவையும் பின்னர் வேறு சில கூறுகளையும் கட்டுப்படுத்தலாம் இந்த காஸ்ட் சீட் பொருள் செலவு மிக உயர்ந்தது என்பதைக் கண்டறிய உதவுகிறது முதலில் அதை கட்டுப்படுத்துங்கள் எனவே செலவுக் கட்டுப்பாட்டை நாம் பயன்படுத்த வேண்டும் கட்டுப்பாடு நீங்கள் அதை 10 சதவிகிதம் குறைக்க முடிந்தால் 5 சதவிகிதம் கூட கணிசமான தொகையைச் சேமிக்க முடியும் மற்றும் செலவு மொத்த உற்பத்தி செலவு குறையக்கூடும் கூலி ஐ கட்டுப்படுத்த முடிந்தால் அதையும் செய்யலாம் அது இரண்டாவது மிக உயர்ந்த கூறாக உள்ளது சில சமயங்களில் அதிக திறமையான தொழிலாளர்களை நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவே குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் குறைந்த நேரத்தில் சிறந்த வேலையைச் செய்ய முடியும் எனவே திறமையற்றவர்களை வேலைக்கு அமர்த்துவதை விட நீங்கள் திறமையானவர்களை வேலைக்கு அமர்த்தலாம் ஆகவே குறைந்த நேரத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபர்கள் அதிக பங்களிப்பை வழங்க முடியும் மற்றும் அதன் மூலம் ஒட்டுமொத்த செலவை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அடுத்து செலவுகளின் தலைவர் எடுத்துக்காட்டாக நீங்கள் இங்கே பார்த்தால் நாம் இங்கு சேர்த்துள்ள அடுத்த தகவல் என்னவென்றால் அட்மின்ஸ்டரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் நாம் இங்கு அட்மின்ஸ்டரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் பற்றி பேசினால் அட்மின்ஸ்டரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் குறித்து நமக்கு எந்த தகவலும் வழங்கப்படவில்லை பேக்டரி காஸ்ட் பற்றிய தகவல்கள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன மேலும் சேல்ஸ் மற்றும் விநியோக மேல்நிலைகள் பற்றிய தகவல்கள் நமக்கு வழங்கப்படுகின்றன எனவே நீங்கள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்பிஎன்செஸ் பற்றி பேசினால் நாம் இங்கு எவ்வளவு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் சேர்த்துள்ளோம் ஒரு டன்னுக்கு 1 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாய் எனவே இதைக் கட்டுப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை ஏனென்றால் 10 சதவிகித செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் என்று சொன்னாலும் நீங்கள் 10 பைசா மட்டும் சேமிக்க போகிறீர்கள் எனவே அது ஒரு பெரிய தொகை அல்ல ஏனென்றால் நாம் என்ன கட்டுப்பாடு செய்தாலும் மேலாண்மை கணக்கியலின் கோட்பாடுகள் எப்போதுமே எந்தவொரு கட்டுப்பாட்டையும் பயன்படுத்துவதற்கான செலவு அதிலிருந்து வரும் நன்மைகளை விட குறைவாக இருக்க வேண்டும் இல்லையா இதுதான் அடிப்படைக் கொள்கை செலவுகளின் உள்ளீட்டை விட்டு விட்டு வெளியேறும் முயற்சிகளை மட்டுமே நீங்கள் கவனம் வைக்க வேண்டும் மூலப்பொருட்களின் செலவு கட்டுப்பாட்டு முயற்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் என்றால் மூலப்பொருட்களின் விலையில் 10 சதவிகிதம் குறிக்கிறார்கள் என்றால் நீங்கள் ரூபாய்11920 சேமிக்கப் போகிறீர்கள் நீங்கள் நடைமுறை அர்த்தத்தில் பேசும்போது நிறுவனங்கள் மொத்தமாக பொருட்களை வாங்கும் அவர்கள் வாங்கும் பொருட்களின் டன்களில் இருக்கும் மற்றும் திறமையான மற்றும் மலிவான விலையில் கிடைக்கும் ஆதாரங்களை நாடுவதன் மூலம் 10 சதவீத செலவைக் கூட சேமிக்க முடிந்தால் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்குவது இடைத்தரகரை நீக்குதல் குறிப்பிட்ட பருவத்தில் வாங்குவது அல்லது சில சமயங்களில் அது இருக்கும் மூலங்களிலிருந்து வாங்குவது போன்றவை பயனுள்ளதாக இருக்கும் இந்திய பொருளாதாரத்தின் தாராளமயமாக்கலுக்குப் பிறகு இப்போதைய நாட்களில் அரசாங்கம் எந்தவொரு புதிய யூனிட்டும் வரும்போது செலவைக் குறைப்பதற்கான ஒரு பிரிவை அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளனர் மேலும் புதிய உற்பத்தி அலகுகளுடன் வருவதற்கு முன்பு உரிமையாளர்கள் திட்ட அறிக்கையைத் தயாரிக்க வேண்டும் அந்த திட்ட அறிக்கையில் அவர்கள் சான்று அளிக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் வணிகத்திற்குச் செல்லும் எவரும் அல்லது அவர்கள் ஒரு புதிய நிறுவனத்தை நிறுவுகிறார்கள் என்றால் அல்லது அவர்கள் வெவ்வேறு முதலீட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் வாங்குகின்றார்கள் என்றாள் இல்லையா எனவே குளோபல் சோர்சிங்கின் உட்பிரிவு என்று ஒரு பிரிவு உள்ளது அதாவது நீங்கள் பெறும் மூலப்பொருளின் ஆதாரம் என்ன எவ்வளவு என்பதை அந்த நிறுவனம் அறிய விரும்புகிறது எனவே நீங்கள் உள்நாட்டில் இருந்து மட்டும் பொருட்களை வாங்குவது இல்லை மூலப்பொருள் கிடைக்கவில்லை என்றாலும் உங்கள் நாட்டிற்குள் நல்ல தரமான மூலப்பொருள் கிடைக்கவில்லை என்றாலும் அதை இறக்குமதி செய்யலாம் நடப்பு கணக்கில் இன்று ரூபாயை முழுமையாக மாற்றமுடியும் எனவே அந்நிய செலாவணியின் இலவச தொகையை நீங்கள் பெறுவீர்கள் வெளிநாட்டில் மொத்தமாக கிடைக்கிறது நீங்கள் அதை வாங்குகிறீர்கள் இங்கு அதை கொண்டு வருகிறீர்கள் எடுத்துக்காட்டாக பால் பொருட்கள் பால் கிடைக்கவில்லை என்றாலோ நல்ல தரமான பால் இந்தியாவில் சரியான விலையில் கிடைக்கவில்லை என்றாலோ நீங்கள் டென்மார்க்கிலிருந்து அல்லது பால் உபரி நாடுகளான பிற நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யலாம் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதேபோல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் சாம்சங் சோனி எல்ஜி போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் ஒரு வண்ண தொலைக்காட்சியை தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் அவர்கள் செய்யவில்லை அவை இந்தியாவில் உள்ளன அவை இந்தியாவில் பெரிய உற்பத்தி அலகுகளை கொண்டிருக்கின்றன ஆனால் பெரும்பாலும் அது அலகு உற்பத்தி அலகு என்று அழைக்கபடாமல் அசெம்பிளிங் யூனிட் என்று அழைக்கப்படுகிறது உள்ளீடுகளின் பெரும்பகுதியை அவர்கள் நிலையான சரக்கு வழங்குபவர்களிடமிருந்து வாங்குகிறார்கள் எடுத்துக்காட்டாக தைவான் என்பது மின்னணு தயாரிப்புகளைத் தயாரிப்பதற்கான ஒரு சந்தையாகும் அந்த வகையான பொருட்களை வழங்கும் தைவானில் படக் குழாய்கள் மில்லியன் கணக்கான எண்ணிக்கையில் தயாரிக்கப்படுகின்றன ஆயிரக்கணக்கான எண்களை உற்பத்தி செய்யும் இடத்தில் நீங்கள் மில்லியன் கணக்கான யூனிட்களை உற்பத்தி செய்கிறீர்கள் என்றால் செலவு குறையப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே நீங்கள் பொருளை இறக்குமதி செய்கிறீர்கள் என்றால் உற்பத்தியின் தரத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் உற்பத்திச் செலவைக் குறைக்க வேண்டியிருக்கும் மேலும் செலவின் மிகப்பெரிய அங்கத்தில் நீங்கள் செலவை குறைக்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் 5 அல்லது 10 சதவிகிதம் கூடஅந்த விஷயத்தில் நீங்கள் குறைக்கக்கூடிய செலவு செலவின் கணிசமான பகுதியை குறைக்கும் எனவே குளோபல் சோர்ஸ்சிங்கிற்கு செல்லுங்கள் அரசாங்கத்திடமிருந்து அந்நிய செலாவணி கிடைக்கும் உங்களிடம் அந்நிய செலாவணி இருக்கிறது நல்ல சிறந்த மூலத்திலிருந்து வாங்கவும் அது தரமான பொருட்களை உறுதி செய்யும் தரமான உள்ளீடுகளைப் நீங்கள் பயன்படுத்தினால் வெளியீடுகளும் மிகவும் நன்றாக இருக்கும் எனவே நீங்கள் சந்தையில் இருந்து ஒரு நல்ல சேல்ஸ் விலையை பெற முடியும் மேலும் செலவும் கட்டுப்பாட்டில் இருக்கும் எனவே எப்போதும் இந்த காஸ்ட் சீட்டில் எது மிகப்பெரிய கூறு மூலப்பொருட்கள் அதன் அளவு 50 முதல் 60 சதவிகிதம் அதற்கான செலவை 5 முதல் 10 சதவிகிதம் வரை குறைக்க வேண்டும் எனவே நீங்கள் செலவில் 5 முதல் 6 சதவீதம் வரை சேமிக்கப் போகிறீர்கள் இரண்டாவதாக கூலி நீங்கள் இதை குறைக்க முடிந்தால் நீங்கள் கூலிக்கு வாருங்கள் குறைந்த செயல்திறன் கொண்ட தொழிலாளர்களை அதிக திறமையான தொழிலாளர்களை கொண்டு மாற்றலாம் மேலும் அவர்களுக்கு இன்னும் அதிக ஊதியம் வழங்கலாம் ஆனால் வெளியீடு மிக அதிகமாக இருக்க வேண்டும் அவ்வாறான நிலையில் உங்கள் ஒட்டுமொத்த ஆண்டிற்கான செலவு குறையும் அதன் பிறகு நீங்கள் மற்ற பகுதிகளுக்கு வருவீர்கள் எடுத்துக்காட்டாக நிர்வாக மேல்நிலைகள் என்று கூறுங்கள் எடுத்துக்காட்டாக நம்மிடம் சொந்தமாக கட்டப்பட்ட கட்டிடம் உள்ளது எனவே அந்த இடத்தைப் பயன்படுத்துவதை விட அதை எங்காவது வாடகைக்கு விட முடியுமானால் அதை அதிக விலைக்கு வாடகைக்கு விடலாம் இந்த இடத்தை நீங்கள் வாடகைக்கு பெற முடியும் எனவே இடத்தை கட்டிடத்தை தொழிற்சாலையை நிர்வகிப்பதன் மூலமும் நீங்கள் செலவை கட்டுப்படுத்த முடியும் அல்லது வேறு ஏதாவது மேளாண்மை மேல் நிலைகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அல்லது நீங்கள் ஊழியர்களின் சம்பளத்தை குறைக்க முடியும் என்றால் உங்களிடம் அதிக விலை கொண்ட பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதை விட திறமையான பணியாளர்களைக் குறைவாக வைத்திருந்து சம்பள செலவைக் குறைக்கலாம் எழுதுபொருள் செலவைக் குறைக்கலாம் மற்றவற்றைக் குறைக்கலாம் நிர்வாக செலவு மற்றும் அதன் பிறகு நீங்கள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் என்ற கடைசி கூறுக்கு வருகிறீர்கள் இந்த வரிசையில் அடுத்தது மற்றும் காஸ்ட் சீட்டில் கடைசி ஒன்றாகும் எனவே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் கட்டுப்படுத்த ஏதேனும் சாத்தியம் உள்ளதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எப்போதும் ஒரு கொள்கை பயன்படுத்துங்கள் அதாவது செலவு மற்றும் பயன் ஒரு குறிப்பிட்ட உள்ளீட்டுத் தலை அல்லது செலவுத் தலைப்பில் சில செலவுகளைச் சேமித்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் எப்பொழுதும் கட்டுப்படுத்துவதால் கிடைக்கும் நன்மை என்பது செலவை விட குறைவாக இருந்தால் அதை நாம் முயற்சி செய்யக்கூடாது எனவே காஸ்ட் அக்கவுன்டிங் இல் காஸ்ட் சீட்டை தயாரிக்கிறோம் பின்னர் அந்த தகவல்களைப் செலவு கட்டுப்பாட்டிற்கு பயன்படுத்துகிறோம் அல்லது செலவை முடிந்தவரை குறைவாக வைத்திருக்கிறோம் இந்த கூறு மூலம் நான் காஸ்ட் ஷீட் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றிய விவாதத்தை நிறுத்துகிறேன் காஸ்ட் ஷீட் எவ்வாறு தயாரிப்பது மற்றும் மேலாண்மை முடிவெடுப்பதற்கான காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல் கொடுக்கப்பட்ட தகவல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி நாம் இங்கு கற்றுக்கொண்டோம் அடுத்த வகுப்பில் பட்ஜெட்டுகள் மற்றும் பட்ஜெட் கண்ட்ரோல் என்ற அடுத்த தலைப்பைப் பற்றி பேசத் தொடங்குவோம் பட்ஜெட்டுகள் ஒரு மிக முக்கியமான அங்கமாகும் இது உற்பத்தித் திட்டத்தை எளிதாக்குகிறது எனவே நாம் சரியாகத் திட்டமிட்டால் ஒழுங்காக பட்ஜெட்டை தயார் அதில் பாதை வரைபடத்தை நாம் காணலாம் பின்னர் அந்த பாதை வரைபடத்தின் மூலம் செல்வது மிகவும் எளிதானது பின்னர் உற்பத்தியின் உண்மையான செயல்பாட்டை செய்யலாம் பின்னர் உண்மையான செலவை பட்ஜெட் செலவுடன் உண்மையான சேல்ஸ் யை பட்ஜெட் சேல்ஸ் உடனும் மற்றும் உண்மையான ப்ராபிட்டை பட்ஜெட் ப்ராபிட்டுடன் நாம் ஒப்பீடு செய்து பார்க்க முடியும் பின்னர் நாம் குறிக்கோளை அடைய முடியுமா இல்லையா என்பதைக் கண்டறியலாம் எனவே இவை அனைத்தும் அடுத்த வகுப்பான பட்ஜெட்டுகள் மற்றும் பட்ஜெட்டரி கன்ரோல் ல் விவாதிக்கப்படும் இன்று நான் இங்கே முடித்துக் கொண்டு அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்